எனவே முந்தைய சொற்பொழிவில் பாலியேடட் மற்றும் நான் பாலியேடட் பாறைகளைப் பற்றிப் பேசினோம் நான் பாலியேடட் பாறைகளின் சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்று மார்பில் இந்தியாவில் இது போன்ற ஒரு அழகான நினைவுச்சின்னம் முற்றிலும் மார்பில்களால் ஆனது ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் இது ஒரு காரணம் ஏனென்றால் மற்ற பாலியேடட் பாறைகளுடன் ஒப்பிடும்போது மார்பில் மிகவும் கடினமாக பொருள் எனவே தொடர்ந்து பார்ப்போம் இது ஆக்ராவிலிருந்து மிக அழகான அமைப்பு அநேகமாக ஆக்ராவிலிருந்து அல்ல செங்கோட்டையில் இருந்து என்று நான் நினைக்கிறேன் எனவே இது மார்பில் மற்றும் மேல் மாடியும் குதுப் மினாரின் மார்ப்பில்லால் ஆனது இந்தியாவில் இருந்து மக்ரானா மார்பில்களைப் பயன்படுத்திய பிற எடுத்துக்காட்டுகள் உள்ளன ஜெய்ப்பூரில் உள்ள பிர்லா மந்திரில் உள்ள கோயில் பின்னர் அபுதாபியில் புகழ்பெற்ற மசூதியைக் கொண்டிருக்கிறோம் கொல்கத்தாவில் விக்டோரியா நினைவுச்சின்னம் உள்ளது எனவே இவை அனைத்தும் மக்ரானா மார்பில்களிலிருந்து மார்பிலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட நினைவுச்சின்னங்கள் மீண்டும் மிக விரைவாக வெப்பநிலை மற்றும் அழுத்தம் அதிகரிப்பதைப் பார்த்தால் அது வெவ்வேறு வகை பாறைகளின் உருவாக்கத்தை எவ்வாறு பாதிக்கிறது எனவே எடுத்துக்காட்டாக இங்கே டையஜெனீசிஸ் செயல்முறை என அழைக்கப்படுகிறது நீங்கள் லோ கிரேட் மெட்டமார்பிஸ்ம் கொண்டிருக்கிறீர்கள் ஹை கிரேட் மெட்டமார்பிஸ்ம் கொண்டிருக்கிறீர்கள் உதாரணமாக ஷேல் என்னும் செடிமெண்டரி பாறை இருக்கும் ஆகவே இங்கு ஒரு செடிமெண்டரி பாறை இருந்தால் அது லோ கிரேட் மெட்டமார்பிஸ்ம் உட்படுத்தப்பட்டால் ஸ்லேட் உருவாகும் மேலும் ஹை கிரேட் மெட்டமார்பிஸ்ம் நோக்கி அல்லது ஹை கிரேட் மற்றும் லோ கிரேட்ற்குள் நகர்ந்தால் உங்களிடம் பைலைட்டுகள் இருக்கும் மேலும் ஹை கிரேட் அதிகபட்சமாக இருக்கும் உங்களுக்கு ஸ்கிஸ்ட் மற்றும் நீய்ஸ் இருக்கும் அலை அலையான அமைப்பைப் பற்றி பேசுகிறோம் இது சிஸ்டோஸ் அமைப்பைக் கொண்டுள்ளது ஆகவே நீங்கள் சற்று பெரிய கிரெயின்களை கொண்டிருக்கும் இடத்திலும் பிளாட்டி தாதுக்களின் பாலியேசன்ஸ் இருப்பதிலும் சிஸ்டோசிட்டி காணப்படும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் களிமண் வைத்திருப்பீர்கள் நீங்கள் குளோரைட் மஸ்கோவைட் மற்றும் பின்னர் பயோடைட் மைக்கா கார்னெட் கயனைட் மற்றும் சில்லிமானைட் ஆகியவற்றைப் பெறுகிறீர்கள் பின்னர் இந்த பாறைகளில் பெரும்பாலானவற்றில் நீங்கள் குவார்ட்ஸ் மற்றும் ஃபெல்ட்ஸ்பார் பார்த்து இருப்பீர்கள் பின்னர் உங்கள் இடமிருந்து வலமாக நகர்ந்தால் வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தின் அதிகரிப்பு என்ற மெட்டமார்பிஸ்ம் அதிகரிப்புக்கு வருகிறீர்கள் லோ கிரேட்லிருந்து ஹை கிரேட் மெட்டமார்பிஸ்ம் பெறுதல் நிச்சயமாக இதுதான் கடைசி புள்ளி நீங்கள் பூமிக்கு ஆழமாகச் சென்றால் பாறைகள் உருகத் தொடங்கும் இடத்தை நீங்கள் அடைகிறீர்கள் தயவுசெய்துநாங்கள் பேசும் 2 வது ஸ்லைடு அல்லது 3 வது ஸ்லைடை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வெவ்வேறு வகையான பாறைகள் ஷேல் போன்ற ஸ்லேட்டுக்கு உட்பட்டு பின்னர் பைலைட்டுகள் மற்றும் பின்னர் ஸ்கிஸ்ட் உட்படும் நிச்சயமாக இது நீங்கள் எதைப் போடுகிறீர்கள் என்பதைப் பொறுத்தது நீங்கள் குவார்ட்ஸ் மற்றும் ஃபெல்ட்ஸ்பார் நிறைந்த சாண்ட்ஸ்டோன் கொண்டிருந்தால் தயாரிப்பு குவார்ட்சைட்டாக இருக்கும் லைம்ஸ்டோன் இருந்தால் வெளியேறும் தயாரிப்பு மார்பில் ஆகும் அவை நாம் பேசும் நான் பாலியேடட் மற்றும் பாலியேடட் வகை பாறைகள் இப்போது அந்த புரிதலுடன் அந்த பாறைகளின் முக்கியத்துவம் என்ன என்பதைப் பார்ப்போம் அவை எப்படி இருக்கின்றன இது மிகப்பெரிய சூடான பாறைகள் அல்லது அவை மென்மையான பாறைகள் என்றும் அவை மிக வேகமாக அரிப்புக்கு ஆளாகுமா இல்லையா என்றும் சொல்லலாம் அதைப் பார்ப்போம் உதாரணமாக ஸ்லேட்டுகள் இந்த ஸ்லேட்டுகள் ஷேலின் வெளிப்புற தயாரிப்பு மற்றும் ஷேல் என்பது ஆர்கில்லேசியஸ் செடிமெண்டரி பாறைகள் என்று பேசினோம் எனவே அவை களிமண் தாதுக்கள் ஏராளமான களிமண் தாதுக்கள் கொண்டிருக்கும் எனவே அவை நிச்சயமாக ஆர்கில்லேசியஸ் பைன் க்ரையின்ட் பாறைகள் ஷேல் மற்றும் அவை மெட்டமார்பிஸ்ம் உட்படுத்தப்படும்போது ஸ்லேட்டுகள் உருவாகும் மற்றும் ஸ்லேட்டுகள் பாலியேடட் ஆக இருக்கும் பாறைகள் எனவே அவை பைன் க்ரையின்ட் ஊடுருவ முடியாதவை பிளவுபடுத்தக்கூடியவை மற்றும் இயற்கையில் மென்மையானவை தகுதியற்றவை பெரிய சுமைகளைத் தாங்க முடியாது எனவே ஸ்லேட்டுகளைத் இருக்கின்றது என்றால் எந்தவொரு கனமான கட்டமைப்பையும் வைப்பதைத் தவிர்க்க வேண்டும் ஆனால் அவை ஊடுருவ முடியாதவை மற்றும் எளிதில் பிரிக்கப்படுவதால் மெல்லிய பெரிய அளவிலான சீரான தடிமன் கொண்ட அடுக்குகள் கொண்டவை இது ஏனென்றால் பிளவுபடுத்தக்கூடிய வழக்கமான பிளாட்டி ப்ளயின்கள் இயல்பு காரணமாகும் எனவே நீங்கள் மெல்லிய பெரிய அளவு அடுக்குகளை அகழ்வாராய்ச்சி அல்லது பிரித்தெடுக்கலாம் மக்கள் கூரைகளுக்காக பயன்படுத்துவார்கள் எனவே பல இடங்களில் அல்லது பல மாநிலங்கள் கூரைக்காக வைக்க இதைப் பயன்படுத்துகின்றன பொருளாதார முக்கியத்துவம் அவை மோசமான மின்சார கண்டக்டர் என்பதால் சுவிட்ச் கியர் போர்டுகள் மற்றும் அதற்கெல்லாம் மின் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்பட்டன இப்போது நீய்ஸ் பற்றி பார்ப்போம் நீய்ஸ் பாறைகள் சிலிக்காவில் நிறைந்துள்ளன இது முக்கியமாக குவார்ட்ஸ் மற்றும் ஃபெல்ட்ஸ்பார் மற்றும் கார்னெட் பைராக்ஸீன் மற்றும் ஹோம்லெண்ட் கொண்டுள்ளது இது நான் போரஸ் மற்றும் இம் பெர்மியபில் தன்மை பாறைகளின் வலிமையை அதிகரிக்கிறது எனவே ஒப்பீட்டளவில் இதை விட சிறந்த வலிமையைக் கொண்டுள்ளது பாலியேடட் பண்புகள் ஓரளவிற்கு ஒர்க்கபிலிட்டி மேம்படுத்துகின்றன எனவே நீய்ஸ் நாம் காணும் விஷயங்களுடன் ஒப்பிடுகையில் அவை எளிதில் செயல்படக்கூடியவை பாலியேசனிற்கு செங்குத்தாக லோட் செய்ய வேண்டும் பாலியேடட் ப்ளயின் அதிக வலிமை அல்லது வலுவான அடித்தளத்தை அளிக்கிறது எனவே இது ஒரு நன்மை எனவே பாலியேசனிற்கு செங்குத்தாக லோட் செய்ய வேண்டும் மேலும் வலுவான அடித்தளத்தை அளிக்கிறது ஆனால் அவை சாய்ந்திருந்தால் அவற்றின் சுமை சாய்ந்திருந்தால் சிக்கல்கள் இருக்கும் பாலியேசன் இது போன்றது மற்றும் நீங்கள் இங்கே நிறைய சுமைகளை வைக்கிறீர்கள் அவை நழுவும் எனவே அது நழுவுவதற்கு காரணமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் செங்குத்தாக வைத்தால் இங்கே சுமை உள்ளது அந்த அர்த்தத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆகவே தாதுக்கள் அடுக்கு மாஃபிக் தாதுக்கள் கொண்ட கிரானைட்டுடன் ஒத்ததாக இருக்கும் எனவே இங்கு அதிக ஃபெல்சிக் தாதுக்களைக் கொண்டுள்ளது கிரானைட்டுகள் பெரும்பாலும் இக்னியஸ் பாறைகளைக் கொண்டிருக்கின்றன மேலும் நீங்கள் கிரானிடிக் நீய்ஸ் என்ற நீய்ஸ் கொண்டிருந்தால் அது கட்டிடக் கல்லாகவும் பயன்படுத்தப்படுகிறது சாலை கட்டுமானம் போன்ற கான்கிரீட்டுகளை உருவாக்குவதற்கும் அக்ரிகய்ட்களாக பயன்படுத்தப்படுகின்றன பின்னர் ஸ்கிஸ்ட்டைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இது கிரானிடிக் நீய்ஸ் ஆகும் எனவே நீய்ஸ் கலவை கிரானைட்டுடன் மிகவும் ஒத்ததாக இருந்தால் அவை கட்டிடக் கல்லாகவும் கான்கிரீட் அக்ரிகய்ட் அதையெல்லாம் உருவாக்கவும் பயன்படுத்தலாம் இப்போது ஸ்கிஸ்டுக்கு வருவோம் முக்கியமாக ப்ரிஸ்மாடிக் அல்லது பிளாட்டி தாதுக்களால் ஆனது இது ஸ்கிஸ்டோஸ் கட்டமைப்பின் வளர்ச்சியில் பங்களிக்கிறது எடுத்துக்காட்டு தாதுக்கள் ஹார்ன்லெண்ட் டூர்மலைன் சில்லிமானைட் மற்றும் நீங்கள் குளோரைட் மஸ்கோவைட் பயோடைட் கயனைட் மற்றும் அதையெல்லாம் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இவை பிளாட்டி தாதுக்கள் ஸ்கிஸ்டின் பிளவுபடுத்தும் தன்மையே பலவீனத்திற்கு முக்கிய காரணம் அவை எளிதில் பிளவுபடக்கூடியவை அவை நீய்ஸ் உடன் ஒப்பிடும்போது இயற்கையில் மற்றவை நீங்கள் சரிந்து விடக்கூடும் இப்பொழுது குவார்ட்சைட்டுக்கு வருவோம் கிரெயின்களின் இன்டர்லாக் மிகவும் அதிகம் அவை நாம் மிக உயர்ந்தவை கிரானுலோஸ் அமைப்பு வகை என்று நாம் அழைக்கிறோம் எனவே குவார்ட்ஸ் மற்றும் ஃபெல்ட்ஸ்பார் தாதுக்களால் ஆன சாண்ட் ஸ்டோன் மெட்டமார்பிஸத்திற்கு உட்படுத்தப்படும்போது குவார்ட்ஸைட் உருவாகும் எனவே கிரானுலோஸ் டெக்டுர்ஸ் கட்டமைப்புகள் உள்ளன அவை கிரானோபிளாஸ்டிக் அமைப்பு அல்லது கிரானுலோஸ் அமைப்பு என்றும் அழைக்கப்படுகின்றன அவை மற்ற அனைத்து மெட்டமார்பிக் பாறைகளுக்கிடையில் மிகவும் தகுதியுள்ள பாறைகளை உருவாக்குகின்றன எனவே அவை மிகப்பெரியவை மிகவும் கடினமானவை எனவே மெட்டமார்பிக் பாறைகள் மெட்டமார்பிக் சாண்ட்ஸ்டோன் விளைவாக சிமென்டிங் பொருள் பெட்டிங் ப்ளயின்கள் மற்றும் பாசில் உள்ளடக்கம் ஆகியவை காணாமல் போயுள்ளன பின்னர் இதன் விளைவாக குவார்ட்சைட் உருவாவதற்கு இது மெட்டமார்பிக் பாறைகளில் மிகவும் தகுதியுள்ள பாறைகள் ஆகும் எனவே குவார்ட்சைட்டுகள் கச்சிதமானவை பேரண்ட் சாண்ட்ஸ்டோன்களைக் காட்டிலும் கடினமானவை வலிமையானவை எந்தவொரு துளை இடத்தையும் இல்லாததால் எல்லாம் வெளியேற்றப்படுகின்றன எனவே குவார்ட்ஸின் ஆதிக்கம் பாறையை மிகவும் கடினமாக்குகிறது சாலை கட்டுமானத்திற்கும் கான்கிரீட் அக்ரிகய்ட்களுக்கும் ஏற்றது இப்போது நீங்கள் பார்த்தால் இப்போதெல்லாம் நீங்கள் வைத்திருக்கும் குவாரிகளில் பெரும்பாலானவை பழைய நதி பெட்களிலிருந்து க்ரேவல்களை குவாரி செய்யபடுகின்றன பஞ்சாபிலும் பெரும்பாலோர் குவார்ட்ஸிடிக் கூழாங்கற்களைப் பயன்படுத்துகிறார்கள் எனவே அவர்கள் அக்ரிகய்ட்களை உடைத்து அதை சாலைகள் மற்றும் அதற்கான கட்டுமானத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் ஆகவே இந்த குவிப்புகளைப் பயன்படுத்தி கட்டப்படும் சாலைகள் முக்கியமாக குவார்ட்ஸிடிக் கூழாங்கற்கள் அல்லது குவார்ட்சிடிக் சரளைகளிலிருந்து குவார்ட்சைட்டுகள் கொண்டவை அவை தயாரிக்கப்படுவதை ஒப்பிடும்போது அதிக ஆயுள் இருக்கும் சாலைகள் பாசால்டிக் பாறைகள் அல்லது இக்னியஸ் பாறைகள் கொண்டு உருவாக்கப்படுகின்றன அவை CE கட்டமைப்புகளுக்கு ஒரு நல்ல அடித்தளமாக செயல்படுகின்றன இது நாம் காணும் குவார்ட்சைட்டுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நான் இங்கே நிறுத்துகிறேன் நாம் பல்வேறு வகையான பங்குகளைப் பற்றிப் பேசியுள்ளோம் எனது அடுத்த சொற்பொழிவில் இருந்து நில அதிர்வு உட்புறம் மற்றும் பூகம்பங்கள் தொடர்பானவற்றைப் பற்றி பேசுவேன் பின்னர் நில அதிர்வு வெவ்வேறு வகையான நில அதிர்வு அலைகள் மற்றும் தொடர்புடைய ஆபத்துகள் மற்றும் அனைத்தையும் பற்றி பேசுவோம் எனவே இப்போது இது இந்த பாடத்திட்டத்தின் மற்றொரு பகுதியாகும் இது மிகவும் முக்கியமானது இங்கே நாம் பூமியின் உட்புறத்தைப் பற்றி பேசுவோம் பிலேட் டெக்டோனிக்ஸ் பற்றி பேசும்போது ஓரளவு விவாதித்தோம் இப்போது நாம் நில அதிர்வு அலைகளைப் பற்றி பேசுவோம் பூகம்பங்கள் மற்றும் பூகம்பத்தின் போது அவை உருவாகும்போது வெவ்வேறு நில அதிர்வு அலைகள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பதைப் பற்றி பேசுவோம் பூமியின் உட்புறம் நாம் எடுத்துக்கொள்கிறோம் புரிந்துகொள்கிறோம் பூமியின் உட்புறம் ஒரே மாதிரியானவை அல்ல என்பதை நாம் அறிவோம் இது வெவ்வேறு அடுக்குகள் மற்றும் வெவ்வேறு அடர்த்தி மற்றும் வெவ்வேறு கலவைகளைக் கொண்டுள்ளது இப்போது பூமியின் உட்புறத்தை அடையாளம் காணவும் அறியவும் நில அதிர்வு அலைகள் எவ்வாறு முக்கிய பங்கு வகித்தன அதாவது பூமியின் உட்புறம் ஒரேவிதமானதல்ல ஆனால் அது வெவ்வேறு கலவை மற்றும் வெவ்வேறு அடர்த்தியைக் கொண்டுள்ளது நாம் பிலேட் டெக்டோனிக்ஸ் குறித்த ஆரம்ப விரிவுரையின் போது பார்த்தது போல எங்களிடம் வேறுபட்ட பொருள் இருப்பதாக விவாதித்தோம் கான்டினென்டல் க்ரஸ்ட் மற்றும் ஓசியானிக் க்ரஸ்ட் உள்ளது கான்டினென்டல் க்ரஸ்ட் ஒப்பிடும்போது ஓசியானிக் க்ரஸ்ட் கனமானவை ஓசியானிக் க்ரஸ்ட் முக்கியமாக சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் பாறைகளைக் கொண்டுள்ளது ஆனால் கான்டினென்டல் க்ரஸ்ட் சிலிக்கா அலுமினியம் மற்றும் சிலிக்கா மெக்னீசியம் பாறைகள் சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் நிறைந்த பாறைகள் கொண்டுள்ளது எனவே அவை ஒப்பீட்டளவில் இலகுவானவை அதே சமயம் ஓசியானிக் பாறைகள் ஒப்பீட்டளவில் கனமானவை பின்னர் உட்பகுதி பெரிய மற்றும் சிறிய அடுக்குகளுக்கு இடையில் வெவ்வேறு இடைநிறுத்தங்களைக் கொண்டுஇருக்கும் பூமியின் உட்புறத்தை முக்கிய பிரிவுகளாகப் பிரித்தால் நாம் என்ன கொண்டிருக்கிறோம் கோர் மேன்டில் மற்றும் க்ரஸ்ட் முக்கியமாக பின்னர் நாம் மேலும் வகைப்படுத்தல்களைக் கொண்டிருக்கிறோம் அல்லது இந்நர் கோர் கொண்டிருக்கிறோம் பின்னர் நாம் அவுட்டர் கோர் கொண்டிருக்கிறோம் பின்னர் மேன்டலைக் கொண்டிருக்கிறோம் அங்கு கீழ் மேன்டில் நடு மேன்டில் அல்லது மெசோஸ்பியர் ஆகியவை அடங்கும் பின்னர் ஆஸ்தெனோஸ்பியரைக் கொண்டிருக்கிறோம் பின்னர் லித்தோஸ்பியர் பகுதியைக் கொண்டிருக்கிறோம் நாம் பார்க்கும் மேல் பகுதி க்ரஸ்ட் பின்னர் இங்கே ஒரு பகுதி எனவே எங்களுக்கு வெவ்வேறு அடுக்குகள் உள்ளன இவை நில அதிர்வு அலைகளின் உதவியைப் பயன்படுத்தி அடையாளம் காணப்பட்டன நாங்கள் ஏற்கனவே விவாதித்தோம் பூமியின் உட்புறத்தைப் புரிந்துகொள்ள இந்த வழியாக செல்லுமாறு நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் எனவே நாம் பூமியின் உட்புறத்தில் ஆழமாகச் செல்லும்போது வெப்பநிலையும் சேர்ந்து அழுத்தமும் அதிகரிக்கிறது வளைவுகளைக் காட்டும் இரண்டு வரைபடங்கள் இவை வெப்பநிலை அதிகரிப்பு கான்டினென்டல் லித்தோஸ்பியரின் உயர்வு ஆகியவற்றைக் காட்டுகிறது இங்கு நாம் ஓசியானிக் க்ரஸ்ட் முக்கியமாகப் பார்க்கும்போது வெப்பநிலையின் உயர்வையும் காண்கிறோம் இந்த சிவப்பு ஒன்று கான்டினென்டல் லித்தோஸ்பியர் ஆகும் நில அதிர்வு அலை அடிப்படையில் வெவ்வேறு வகையான நில அதிர்வு அலைகள் என்னவென்று பார்ப்போம் இப்போது நாம் பூமியின் உட்புறத்தை ஒரே மாதிரியாகக் கொண்டிருந்தால் எந்த இடத்திலும் எந்த பூகம்பமும் தூண்டப்பட்டிருக்கும் என்றால் நில அதிர்வு இதுபோன்று பயணித்திருக்கும் ஆனால் இதை நாம் காணவில்லை பூமியின் உட்புறத்தில் நில அதிர்வு அலைகளின் மிகவும் திட்டமிட்ட பயணப் பாதையை நாம் காணவில்லை எனவே வெவ்வேறு வகையான அலைகளைப் பார்த்தால் பிரைமரி மற்றும் செகண்டரி அலைகள் P மற்றும் S அலைகள் என்று நாம் அழைக்கும் பாடி அலைகள் உள்ளன நீங்கள் சமன்பாடுகளைப் பார்த்தால் வேகம் சமன்பாடுகளான P அலை மற்றும் S அலை ஆகியவற்றைக் கொண்டிருக்கிறோம் எனவே இங்கே மிக முக்கியமானது என்னவென்றால் ஷியர் அலைகளின் மாடுலஸ் காண்கிறோம் பின்னர் இது நம்மிடம் உள்ள பல்க் மாடுலஸ் ஆகும் இந்த மாடுலை ரிஜிடிட்டி கொண்டது S அலைகளின் அடிப்படையில் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இதைப் பற்றி விவாதிப்போம் எனவே இங்கே டென்சிட்டி உள்ளது எனவே இது டென்சிடியால் வேகம் பாதிக்கப்படும் அது பொருளின் ரிஜிடிட்டியால் பாதிக்கப்படும் இங்கே பூமியின் உட்புறத்தைப் பார்த்தால் பூமியின் உட்புறத்தில் பயணிக்கும் P அலைகள் மற்றும் S அலைகளை கொண்டிருக்கிறோம் ஆனால் பூமியின் உட்புறத்தில் மேலும் செல்லும்போது வேகம் மாறுகிறது எனவே மெதுவாக அது இங்கே அதிகரிக்கிறது ஆனால் சில இடங்களில் அது அழியக்கூடும் அது மேலும் பயணிக்காது அதேசமயம் P அலைகளைப் பொறுத்தவரை அது அதிகரிக்கிறது மற்றும் வினாடிக்கு 11 முதல் 12 கி மீ வரை செல்கிறது பின்னர் அது இந்த மண்டலத்தில் மேலும் அதிகரிக்கிறது பின்னர் வேகம் குறைகிறது ஏனெனில் இங்குள்ள மேன்டிலுக்கும் கோர் எல்லைக்கும் இடையிலான டென்சிட்டி அல்லது கலவையில் மாற்றம் ஏற்படுகிறது பின்னர் அது மெதுவாக அதிகரிக்கிறது மற்றும் பூமியின் உட்புறம் வழியாக செல்கிறது இந்நர் கோர் பக்கமாகும் எங்கள் கோரில் முற்றிலும் திடமாக இருப்பதை ஒப்பிடுகையில் இது திரவம் போன்று இருக்கும் எனவே மேல் பகுதியைப் பார்த்தால் அது க்ரோஸ் செக்சன் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கே நீங்கள் காண்பது என்னவென்றால் இந்த பகுதியில் வேகத்தில் மாற்றத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த மண்டலத்தை கொண்டிருக்கிறோம் இது குறைந்த வேகம் என்று குறிப்பிடுகிறோம் இது உங்கள் ஆஸ்தெனோஸ்பியரைக் குறிக்கிறது எனவே நில அதிர்வு அலைகள் இரண்டுமே வேகம் அல்லது க்ரஸ்ட் திசைவேகம் மற்றும் இது ஒரு S அலை இது வினாடிக்கு 3 கி மீ மற்றும் இது ஒரு வினாடிக்கு 6 கி மீ ஆகும் இது இங்கே கூர்மையாகக் குறைக்கிறது பின்னர் அது மேலும் பெருகுகிறது பின்னர் அது மீண்டும் பயணிக்கிறது அது மீண்டும் வந்து பூமியின் உட்புறத்தில் பயணிக்கிறது ஆனால் இது இங்கே இழக்கப்படுகிறது இது பூமியின் உட்புறத்தில் மேலும் பரவாது ஆனால் இது மீண்டும் ஒரு திறனைக் கொண்டுள்ளது இவை அனைத்தும் அது எவ்வாறு பரப்புகிறது என்பதைப் பொறுத்தது இவை S அலைகளைக் கொண்டிருக்கின்றன மற்றும் P அலைகள் பரவலின் மாறுபட்ட தன்மையைக் கொண்டுள்ளன இங்கே கற்றுக்கொள்ள முயற்சிப்போம் ப்ரோபோகேஷன் தன்மை என்ன மேலும் நில அதிர்வு அலைகள் இருந்தன நமக்கு பாடி அலைகள் உள்ளன எங்களிடம் P அலைகள் மற்றும் S அலைகள் உள்ளன பின்னர் சர்பேஸ் அலைகள் எங்களுக்கு லவ் மற்றும் ரெயிலே அலைகள் உள்ளன எனவே P அலைகள் அடிப்படையில் இயக்கம் பார்த்தால் ப்ரோபோகேஷன் திசை கிட்டத்தட்ட சுருக்க பாணியில் உள்ளது எனவே நீங்கள் எந்தவொரு பொருளையும் தள்ளி இழுத்தால் அது மிகவும் ஒத்திருக்கிறது இங்கே ஸ்ப்ரிங் வைத்திருந்தால் பின்னர் தள்ளி இழுக்க முயற்சித்தால் அது இந்த திசையில் பார்ட்டிகள் ப்ரோபோகேட் செய்யும் எனவே இயக்கம் ப்ரோபோகேஷன் திசையில் உள்ளது அது பார்ட்டிகளை தள்ளி இழுக்கும் எனவே இது மிகவும் பொதுவான இயல்பாக இருக்கும் எனவே அவை அடிப்படையில் கம்ப்ரெஸ்னல் அலைகள் அல்லது பிரைமரி அலைகள் என்று அழைக்கிறோம் இயக்கம் ப்ரோபோகேஷணின் அதே திசையில் உள்ளது முதலில் வேகமான அலை வரும் வேகம் கிட்டத்தட்ட 6 கிமீ அல்லது வினாடிக்கு 6 5 கிமீ போன்றது அது தரையில் தள்ளி இழுக்கிறது ஒலியை உருவாக்குகிறது இயக்கம் என்பது ஒலி அலைகளுக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது அது வளிமண்டலத்தில் அல்லது பூமியின் மேற்பரப்பில் பரப்பப்படும்போது அது ஒலியை உருவாக்கும் இந்த அலைகள் ப்ரோபோகேட் நீங்கள் ஒலியைக் கேட்கலாம் திட திரவ மற்றும் எரிவாயு ஊடகங்கள் மூலம் ப்ரோபோகேட் செய்யலாம் இது எந்த ஊடகம் மூலமாகவும் ப்ரோபோகேட் செய்யலாம் எந்தவொரு குறிப்பிட்ட ஊடகம் மூலமாகவும் அதன் இயல்பு காரணமாக ப்ரோபோகேட் செய்வதற்கான கட்டுப்பாடு அதற்கு இல்லை எனவே இது உருவாக்குகிறது இவை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய பொதுவான மிக முக்கியமான புள்ளிகள் எனவே இவை வேகமான அலைகள் அவை பரவலின் திசையில் ப்ரோபோகேட் செய்கின்றன அல்லது இயக்கம் கிட்டத்தட்ட ப்ரோபோகேஷன் அதே திசையில் உள்ளது அவை தரையைத் தள்ளி இழுக்கின்றன மேலும் அவை திட திரவம் மற்றும் வாயு போன்ற எந்த ஊடகம் வழியாகவும் ப்ரோபோகேட் செய்யலாம் மற்றொன்று நாம் S அலைகள் என்று அழைக்கிறோம் அல்லது அதை குறுக்கு அலைகள் எனவே நீங்கள் கயிற்றைப் பிடித்து மறுபுறம் பொருத்தி வைத்து மேலே அலைந்தால் அது பொதுவான பாணியில் கயிற்றை மேலும் கீழும் நகர்த்தி பின்னர் ப்ரோபோகேஷன் திசையில் ப்ரோபோகேட் செய்யும் ஆகவே இரண்டாம் நிலை அலைகளை நாம் காணும் வழக்கமான இது எனவே அது நகரும் போது நிலத்தின் மேற்பரப்பை மேலும் கீழும் நகர்த்தும் எனவே இது ஷியர் அலைகள் அல்லது டிரான்ஸ்வெர்ஸ் அலைகள் அல்லது செகண்டரி நிலை அலைகள் என்றும் அழைக்கப்படுகிறது அலை இயக்கம் பரவலின் திசைக்கு செங்குத்தாக உள்ளது P அலைகள் கிட்டத்தட்ட பரவல் திசையில் இருந்தன இது செங்குத்தாக திசையைக் கொண்டிருக்கிறது பின்னர் அவை மெதுவான வேகம் என்பதால் தாமதமாக வந்து சேரும் வேகம் மெதுவாக கிட்டத்தட்ட பாதி வினாடிக்கு 3 முதல் 3 மீ வரை தரையில் மேலும் கீழும் நகரும் மற்றும் திடப்பொருட்களின் மூலம் மட்டுமே பரப்ப முடியும் ஷியர் பகுதியைப் பற்றி நாம் பேசும் மிக முக்கியமான பகுதியாகும் ஷியர் திரவத்தில் நடக்காது இந்த அலைகளை மேலும் ப்ரோபோகேட் செய்ய அனுமதிக்காது எனவே ஒரு டாம்பேனிங் விளைவு உள்ளது ஆற்றல் முற்றிலும் இழக்கப்படும் அதன் பரவல் தன்மை காரணமாக அது மேலும் ப்ரோபோகேட் செய்யாது எனவே அது ஷியர் மற்றும் ஷியரிங் நடைபெறவில்லை P அலைகளின் விஷயத்தில் தள்ளுதல் மற்றும் இழுத்தல் எனவே இது பரப்புதல் திசையில் நகர்கிறது எனவே இது குறைந்த வேகத்திலும் செல்ல முடியும் இது வெவ்வேறு வகையான பொருள் அல்லது மீடியம் வழியாக செல்ல முடியும் ஆனால் இங்கே இது திடமான பொருள் வழியாக மட்டுமே செல்ல முடியும் தவிர வேறு ஊடகத்தில் நகராது எனவே இது செகண்டரி அலைகளின் மற்றொரு பொதுவான பண்பு அல்லது ஷியர் அலைகள் அல்லது ஷியர் அலைகள் என்று சொல்லலாம் எனவே அலை இயக்கம் ப்ரோபோகேஷன் திசையில் செங்குத்தாக உள்ளது ஒப்பீட்டளவில் குறைந்த வேகத்தைக் கொண்டிருக்கிறது க்ரஸ்ட்டில் உள்ளதை விட பாதி இருக்கும் பின்னர் தரையில் மேலும் கீழும் நகர்த்துகிறது இது திடப்பொருட்களால் மட்டுமே பரப்ப முடியும் எனவே P மற்றும் S அலைகளுக்கு இடையிலான வித்தியாசத்தைப் பற்றி நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது பூமியின் உட்புறத்தைப் பார்த்தால் பூகம்பம் 0 டிகிரியில் தூண்டப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் பூமியின் உட்புறத்தில் எப்போதும் என்று நாங்கள் விவாதித்தபடி ப்ரோபோகேஷன் நடக்கும் சில பிரதிபலிக்கின்றன சில மீண்டும் பிரதிபலிக்கின்றன எனவே இந்த கருப்பு கோடுகளைப் பார்த்தால் இவை அனைத்தும் உள்ளன இவை S அலைகள் இவை நாம் கொண்டிருக்கும் P அலைகள் எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் P அலைகளின் வேகம் வெவ்வேறு தொடர்பு மற்றும் மேன்டலுக்கும் வெளிப்புற கோர்க்கும் இடையிலான தொடர்பு வெளிப்புற வடிவத்தில் திரவமாக இருக்கும் வெளிப்புற கோர் மற்றும் S அலைகள் செல்லாது அதேசமயம் P அலைகள் இங்கு வருவது வேகம் குறைகிறது மேலும் நாம் அழைப்பது சற்று திசைதிருப்பப்படும் பின்னர் இந்த இடத்திலிருந்தும் எட்டக்கூடிய மேலும் பயனற்றவற்றைக் கொண்டிருக்கிறோம் நாம் பார்க்கும் இந்த பகுதியில் P அலைகளின் வருகை பதிவு செய்யப்படுவதால் தான் நாம் ரெப்ரக்டட் P அலைகளைப் பெறுகிறோம் எந்த S அலைகளையும் இந்த பிராந்தியத்தில் நாம் காண முடியாது S அலைகள் எதுவும் இங்கு காணப்படவில்லை இந்த பகுதியில் P அலைகள் மட்டுமே காணப்படுகின்றன எனவே இந்த பிராந்தியத்தை நாம் ஷடோவ் ஜ்யோன் என்று சொல்கிறோம் இதை ஷடோவ் ஜ்யோன் என்று சொல்கிறோம் எனவே மா மற்றும் இந்த ஷடோவ் ஜ்யோன் 103 முதல் 180 வரை S அலைகளின் முழுமையான ஷடோவ் ஜ்யோன் எனவே 180 103 வரை எந்த S அலையும் காணப்படாது ஆனால் 180 முதல் 143 வரை நீங்கள் P அலைகளை ரெப்ரக்டட் P அலைகளைப் பிடிக்க முடியும் ஆனால் மீண்டும் 143 மற்றும் 103 க்கு இடையில் P அலைகளின் திசைதிருப்பல் காரணமாக இந்த பிராந்தியத்தில் P அலைகளை நீங்கள் மீண்டும் பார்க்க முடியாது எனவே முக்கியமானது என்னவென்றால் S அலைகளின் ஷடோவ் ஜ்யோன்களை நாம் கொண்டிருக்கிறோம் 103 டிகிரி முதல் 180 வரை இருக்கிறது இதன்ஷடோவ் ஜ்யோன் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் S அலைகள் பின்னர் P அலைகளை 143 டிகிரி முதல் 103 டிகிரி வரை கொண்டிருக்கிறீர்கள் எனவே வெவ்வேறு அலைகளின் ஷடோவ் ஜ்யோன்களை பற்றி நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இது ஒரு இடத்தில் பூகம்பம் தூண்டப்படும்போது நன்கு காணப்பட்ட அல்லது கவனிக்கப்பட்டதைப் போன்றது சில நிலையங்கள் பகுதி P அலைகளை பதிவு செய்ய முடியும் சில இடங்கள் அல்லது சில நிலையங்கள் அந்த பிராந்தியத்தில் S அலைகளை பதிவு செய்ய முடியாது எனவே இது நாம் பேசும் ஒரு எடுத்துக்காட்டு எனவே இங்கே P அலை ஷடோவ் ஜ்யோன் என்று நாம் குறிப்பிடுவதால் எந்த நேரடி P அலைகளையும் நாம் காண மாட்டோம் பின்னர் 103 முதல் 143 வரை P அலைகள் ஷடோவ் ஜ்யோன் மற்றும் 103 முதல் 180 டிகிரி வரை நாம் S அலை ஷடோவ் ஜ்யோன் கொண்டிருக்கிறோம் ஏனெனில் S அலை கோர் வழியாக செல்லாது அவை வெளிப்புறத்திலிருந்து திசைதிருப்பப்படுகின்றன இது மேன்டலுக்கும் மையத்திற்கும் இடையிலான தொடர்பு எனவே அவை இந்த பகுதியில் மட்டுமே காணப்படுகின்றன இந்த பகுதியில் காணப்படாது எனவே இந்த பகுதிக்கு வரும் எந்த S அலையும் உங்களிடம் இல்லை அதேசமயம் சில P அலைகள் காணப்படுகின்றன ஆனால் இது ஒரு பகுதியைப் பெறும் ஆனால் இந்த பகுதியை ஷடோவ் ஜ்யோன் காணப்படாது 103 முதல் 143 வரை P அலைகளுக்கு ஷடோவ் ஜ்யோன் S அலை 103 முதல் 180 வரை முழுமையாக உள்ளது இப்போது எடுத்துக்காட்டாக நீங்கள் இங்கே ஒரு பூகம்பத்தைத் தூண்டுகிறீர்கள் பின்னர் என்ன நடக்கும் எனவே நாங்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது உங்கள் S அலைகள் மற்றும் நீல நிறங்கள் உங்கள் P அலைகள் இங்கே அமைந்துள்ள நிலையங்கள் இது ஒன்று இது இங்கே இது ஒன்று மற்றும் இது ஒன்று அவை P மற்றும் S அலைகள் இரண்டையும் பதிவு செய்யும் இங்கே நாம் காண்பது சில ரெப்ரக்டட் P அலைகள் மற்றும் இங்கே பொங்கி வரும் P அலைகளைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இதற்கு நேர் எதிரே அமர்ந்திருக்கும் நிலையங்கள் 143 மற்றும் 180 க்கு இடையில்இருப்பது அனைத்தும் P அலைகளைப் பெறும் ஆனால் இங்கே எந்த P அலைகளும் இல்லை இங்கு S அலைகள் இல்லை ஆனால் இந்த நிலையங்கள் அனைத்து அலைகளையும் பெறும் அளவுக்கு அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் அதாவது P மற்றும் S அலைகள் இருக்கிறது ஆகவே இதை நாம் கண்டுபிடித்து பெரிய பூகம்பத்தில் கவனிக்கலாம் அல்லது சிறிய பூகம்பம் கூட கவனிக்கலாம் இப்போது S அலைகள் நாம் பேசிக்கொண்டிருக்கும்போது அவை மேற்பரப்பை மேலும் கீழும் நகரும் என்று கூறினோம் எனவே அவை மேற்பரப்பில் அமர்ந்திருக்கும் சிவில் கட்டமைப்புகளை சேதப்படுத்தும் எனவே இது ப்ரோபோகேஷன் திசையில் மேற்பரப்பை மேலும் கீழும் நகர்த்தும் 1999 ஆம் ஆண்டு தைவானின் செச்சி பூகம்பத்தின் ஒரு எடுத்துக்காட்டு இது அந்த பகுதி முழுவதும் S அலை கடந்து செல்வதை நீங்கள் காணலாம் எனவே S அலை காரணமாக இங்கே இதை பார்க்கிறீர்கள் இது 2001 ஆம் ஆண்டு கச்சில் ஏற்பட்ட பூஜ் பூகம்பத்தின் புகைப்படமாகும் இதன் விளைவாக S அலை பாதுகாக்கப்படுகிறது எனவே நீங்கள் இங்கே மேற்பரப்பை அசைத்துப் பாருங்கள் இது ஒரு பாலமாகும் இது S அலைகளின் பத்தியை மிக அழகாக பாதுகாப்பதைக் காட்டுகிறது இது பாலத்தில் உள்ளது இது தரையில் உள்ளது எனவே இதை நீங்கள் கவனமாகப் பார்த்தால் இங்கே மேலே கீழே இங்கே உள்ளது எனவே இது S அலையின் பாதையில் பொதுவானது இது தரை மேற்பரப்பின் மேல் மற்றும் கீழ் இயக்கத்திற்கு வழிவகுக்கும் நிச்சயமாக பிற அலைகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அவை உருவாக்கப்பட்ட சர்பேஸ் அலைகள் மற்றும் அவை அனைத்தும் பெரும்பாலும் மேலோட்டத்தின் மேற்பரப்பில் பயணிக்கின்றன அவை சர்பேஸ் அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன லவ் அலைகள் இரண்டின் கலவையைக் கொண்ட மிகவும் பொதுவான இயக்கத்தைக் கொண்டுள்ளன நீங்கள் மற்ற இடத்தில் பார்த்ததை ஒப்பிடும்போது துகள்கள் பக்கவாட்டாக நகரும் நீங்கள் லவ் அலைகளைக் இங்கே கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பார்த்தால் ரெயிலே அலைகள் நீள்வட்ட இயக்கம் உள்ளது அது அதில் இருக்கும் துகள் ஒரு நீள்வட்ட இயக்கத்தில் உருட்டப்படும் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நான்கு அலைகளும் பாடி அலைகள் மற்றும் சர்பேஸ் அலைகளின் ஒரு பகுதியாகும் இயக்கம் எதுவும் விடப்படவில்லை ஆகவே பக்கமாக நகரும் அல்லது அது நீள்வட்டத்தில் நகரும் இயக்கத்தைக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு லவ் சர்பேஸ் அலை இது லவ் அலை மற்றும் இது ரெயிலே அலை மற்றும் அவை முன்னும் பின்னுமாக நகர்கின்றன என்பதை முன்னர் பார்த்தோம் பின்னர் நாம் மேலேயும் கீழேயும் நகர்வதையும் பார்க்கிறோம் சுருக்கமாக சர்பேஸ் அலை எந்தவொரு மேற்பரப்பு கட்டமைப்பையும் விடாது அது முற்றிலுமாக அழிக்கப்படும் S அலை பரவுகையில் குறைந்தபட்சம் சில கட்டமைப்புகள் ஓரளவு சேதமடைந்து கிடப்பதைக் காண்கிறோம் இது மொத்த சேதத்திற்கு வழிவகுக்கும் எனவே நில அதிர்வு அலைகளின் தொகுப்பை நீங்கள் பார்த்தால் அலை வகையை கொண்டிருக்கிறோம் பின்னர் இயக்கம் கொண்டிருக்கிறோம் பின்னர் கொடுக்கப்பட்ட சொற்கள் அல்லது இந்த அலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட பெயர்கள் எனவே நாம் பரந்த புரிதல் கொண்டுள்ளோம் பாடி அலை உள்ளது சர்பேஸ் அலை உள்ளது இயக்கம் என்பது நீளமான டிரான்ஸ்வெர்ஸ் P அலைக்கு இது நீளமானது S அலை அது டிரான்ஸ்வெர்ஸ் சர்பேஸ் அலைகள் லவ் அலைக்கு ஹாரிஸ்ன்ட்டல் டிரான்ஸ்வெர்ஸ் இயக்கத்தைக் கொண்டிருக்கிறோம் ரெயிலே அலைக்கு நீள்வட்டத்தைக் கொண்டிருக்கிறோம் ஆக மொத்தத்தில் எந்தப் பக்கத்திலிருந்தும் வெளியேறவில்லை பூகம்பத்தின் போது அனைத்து வகையான இயக்கங்களையும் உருவாகிறது P அலைகளின் மிக முக்கியமான பண்புகளை நினைவில் வைக்க முயற்சிக்கிறோம் அது ஒலியை உருவாக்கும் அதேசமயம் மீண்டும் P அலை திரவ ஊடகம் வழியாக செல்ல முடியாது எனவே இது மீண்டும் வருந்துகிறது S அலை அந்த வழியாக செல்ல முடியாது எனவே நீங்கள் பார்த்தால் இந்த பகுதி நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான பிரிவுகள் பின்னர் நாம் வித்தியாசமாக நோக்கோடு எடுத்துச் செல்ல முடியும் S அலை திடப்பொருட்களால் மட்டுமே ப்ரோபோகேட் செய்ய முடியும் இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் P அலை மிக முக்கியமான பகுதி என்னவென்றால் அது எல்லாவற்றிலும் ப்ரோபோகேட் செய்ய முடியும் எனவே P அலைகள் திரவ வாயு மற்றும் வாயு ஊடகம் வழியாக பரவும் பின்னர் இங்கே ஒலியை உருவாக்கும் ஒரு பொதுவான பண்பு உள்ளது அதேசமயம் மற்ற அலைகள் இது முன்னும் பின்னுமாக இயக்கத்திற்கு வழிவகுக்கும் இது நிலத்தின் மேற்பரப்பை மேலும் கீழும் நகர்த்தும் வழியாக மட்டுமே செல்கிறது இதைப் பற்றி பேசியுள்ளோம் சுருக்கமாக நீங்கள் இயக்கங்களின் வகையைப் பார்த்தால் எதுவும் விடப்படவில்லை அது எந்த வகையிலும் இல்லை நீளமான குறுக்குவெட்டு கிடைமட்ட செங்குத்து நீள்வட்ட அனைத்தையும் பார்த்தோம் எனவே இதை நாம் ஒரு பூகம்பம் நிகழ்வுகளின் போது அனுபவித்தோம் சுருக்கமாக பூகம்பம் பூகம்பங்கள் என்ன சிதைப்பது அல்லது இது ஒரு பூகம்பம் என்று நாம் அழைத்த செயல்முறை சேமிக்கப்பட்ட ஆற்றலின் திடீர் வெளியீடு அதிர்வுகளுக்கு வழிவகுக்கும் பூகம்பங்கள் பூமியின் மேற்பரப்பின் பலவீனமான மண்டலங்களில் நிகழ்கின்றன ஆகவே திடீரென ஒரு ஆற்றலை வெளியிடுவதை அனுபவித்தால் அது தரையில் நடுக்கம் ஏற்படுத்தி மேலும் அந்த செயல்முறை பூகம்பம் என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் பிரபலமான பால்ட் முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு பின்வரும் விரிவுரைகளில் இதைப் பற்றி பேசுவோம் பல்வேறு வகையான பால்ட்கள் என்ன இவை பூமியின் மேற்பரப்பில் பலவீனமான மண்டலங்கள் பூகம்பம் ஏற்படும் போதெல்லாம் க்ரஸ்ட்ற்குள் டிஸ்பிளேஸ்மென்ட் ஏற்படுகிறது பாறைகள் நகர்த்தப்படுகின்றன மேலும் அவை பூகம்பத்தின் போது ஒருவித டிஸ்பிளேஸ்மென்ட் அனுபவத்தைக் கொண்டிருக்கும் மேலும் அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் மேற்பரப்பில் வெளிப்படும் மேலோட்டத்தில் கிரிஸ்டல் சிதைவின் வெளிப்பாடு பால்ட் லைன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது பல்வேறு வகையான பால்ட் லைன்ஸ் என்ன என்பதை இது பார்ப்போம் இது அமெரிக்காவில் உள்ள செயிண்ட் ஆண்ட்ரியாவின் பால்ட் முறை என்று நாம் கூறும் பால்ட் லைன் பின்னர் மீண்டும் அதே புகைப்படம் காலப்போக்கில் இருப்பதைக் காட்டுகிறது பூகம்பம் என்பது மீண்டும் மீண்டும் நிகழும் செயல்முறையாகும் இது பலவீனமான மண்டலத்தில் மீண்டும் மீண்டும் நிகழும் மேலும் இது நிலத்தின் மேற்பரப்பை சிதைக்கும் பூமியின் மேற்பரப்பில் ஒரு பொதுவான பலவீனமான மண்டலத்தில் பாதுகாக்கப்படுகின்ற இயக்கம் ஒரு பால்ட் லைன் என்று நாம் குறிப்பிடுகிறோம் இங்கே என்ன நடந்தது என்பது ஒரு பூகம்பம் அல்லது டிஸ்பிளேஸ்மென்ட் அல்லது ஒரு சிதைவு ஏற்பட்டது இது மேற்பரப்பில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது பூமியின் மேற்பரப்பில் நிலப்பரப்புகளை டிஸ்பிளேஸ்மென்ட் ஆகியுள்ளது மேலும் நிலப்பரப்புகள் இடம்பெயர்ந்து அல்லது சிதைக்கப்பட்ட நிலப்பரப்புகள் பாதுகாக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக இங்கே பாயும் நீரோடைகள் கூட திசைதிருப்பப்படுகின்றன ஏனென்றால் இங்கே ஒரு எல்லையில் பால்ட் இயக்கம் உள்ளது நகர்த்தப்பட்ட 2 தொகுதிகளுக்கு இடையே ஒரு எல்லை உள்ளது இந்த தொகுதி எங்களை நோக்கி நகர்ந்துள்ளது மேலும் இந்த தொகுதி எங்களிடமிருந்து விலகி இதன் விளைவாக நீரோடைகள் திசைதிருப்பப்படுகின்றன எனவே இவை அனைத்தும் நாம் இங்கே காணக்கூடிய திசைதிருப்பப்பட்ட நீரோடைகள் இது நாம் கொண்டுள்ள மிக நீளமான ஒன்றாகும் பின்னர் இந்த குறுகிய ஒன்றை இங்கே கொண்டிருக்கிறோம் பின்னர் இவை பூமியின் மேற்பரப்பில் நாம் காணக்கூடிய பால்ட் லைன்ஸ் இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது USDA தளத்தில் விளக்கப்பட்டுள்ளது நாம் எவ்வாறு பார்க்க முடியும் மற்றும் பூகம்பங்கள் எவ்வாறு நிகழ்கின்றன என்பதைப் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் எனவே இரு உள்ளங்கைகளையும் எடுத்து ஒருவருக்கொருவர் அழுத்தி அதை நழுவ முயற்சித்தால் நிச்சயமாக நீங்கள் இதனுடன் உராய்வைக் கொண்டிருக்கிறீர்கள் பின்னர் திடீரென விடுவிக்கிறீர்கள் அல்லது இதனுடன் சீட்டு உங்கள் கையில் சில ஜெர்க்குகளை உருவாக்கும் என்று கூறலாம் அந்த அதிர்வுகளே பூகம்பம் ஆகவே இரண்டு கண்ட அல்லது ஓசியானிக் கண்டத் தகடுகள் மோதுவது அல்லது அடிபணிவது பற்றி நாம் பேசும்போது பூமியின் மேலோட்டத்திற்குள் ஒரு அழுத்தம் இருக்கும்போது இருபுறமும் உருவாக்கப்பட்ட சுருக்கத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் பின்னர் காலப்போக்கில் திரிபு உருவாகி இந்த பலவீனமான மண்டலங்களில் திடீரென திரிபு வெளிப்படுவது அதிர்வுகளுக்கு வழிவகுக்கும் திடீரென அந்த ஸ்ட்ரைன் வெளியிடுவது நாம் பூகம்பம் என்று அழைக்கப்படும் செயல்முறையாகும் நான் இங்கே நிறுத்துகிறேன் அடுத்த சொற்பொழிவில் இந்த தலைப்போடு தொடங்குவேன் பூகம்பங்கள் மற்றும் பூமியின் நில அதிர்வு உட்பகுதி குறித்து மேலும் பேசுவோம் மிக்க நன்றி